ஹை பொறியியல் கணிதம் 1 விரிவுரைக்கு வரவேற்கிறோம் மற்றும் இன்று நாம் இந்த முடிவற்ற படிவம் பகுதி 2 மற்றும் இந்த விரிவுரை எண் 4 ஐ தொடர்வோம் எனவே நாம் ஒற்றை மாறியின் வேறுபட்ட நுண்கணிதம் மற்றும் செயல்பாடுகளைப் பற்றி விவாதிக்கிறோம் இன்று முடிவிலி மைனஸ் முடிவிலி 0 பவர் 0 முடிவிலி பவர் 0 மற்றும் 1 பவர் முடிவிலி வகையின் முடிவற்ற வடிவங்கள் விவாதிக்கப்படும் முந்தைய விரிவுரையிலிருந்து நினைவுகூர்வதற்காக இந்த இரண்டு வடிவங்களையும் அல்லது இந்த இரண்டு முடிவற்ற வடிவங்களையும் 0 பை 0 என்றும் முடிவிலி பை முடிவிலி என்றும் ஏற்கனவே விவாதித்துள்ளோம் அங்கு நாம் பார்த்தது என்னவென்றால் இந்த லோப்பித்தல் விதி மிகவும் உதவியாக இருந்தது இது இந்த f மற்றும் g ஆகியவற்றின் விகிதம் f மற்றும் g இரண்டும் 0 க்கு செல்கிறது அல்லது அவை இரண்டும் முடிவிலிக்கு செல்கின்றன எனவே அந்த வழக்கில் இந்த விகிதத்தின் வரம்பு இது வலது கையில் இந்த வரம்பை வழங்கிய டெரிவேட்டிவ்களின் வரம்புக்கு சமமாக இருக்கும் மேலும் நாம் பார்த்தது என்னவென்றால் இந்த f மற்றும் g எல்லா நிபந்தனைகளையும் திருப்திப்படுத்தும் மற்றும் மீண்டும் இந்த f மற்றும் g இரண்டும் 0 க்கு செல்கிறது அல்லது அவை ∞க்கு செல்கிறது என்ற சூழ்நிலையிலும் இந்த முறையை தொடரலாம் என்ற நிலைமை உள்ளது எனவே அந்த வகையில் விதிகள் கூறுவது என்னவென்றால் நாம் இந்த முறையை தொகுதியின் டெரிவேட்டிவ் மற்றும் பகுதியின் டெரிவேட்டிவ்களை காண்பதன் மூலம் தொடர்ந்து செய்யலாம் இந்த வரம்பை அடையும் வரை நாம் வரம்பை எடுத்துக் கொள்ளலாம் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த இரண்டு செயல்பாடுகளின் விகிதத்தின் இந்த வரம்பு இந்த வழித்தோன்றலின் விகிதம் இருக்கும்போது உள்ளது எனவே இந்த வரம்பு இங்கே உள்ளது எடுத்துக்காட்டாக இந்த வரம்பு இல்லை என்று வைத்துக்கொள்வோம் நாம் இங்கே விகிதம் f மீது g அசல் வரம்பு இல்லை என்று கூற முடியாது எனவே இன்று நாம் வகை 0× இன் முடிவற்ற வடிவத்துடன் தொடர்வோம் எனவே f 0 வை நெருங்குகிறது என்றும் மற்றும் இந்த g ம் 0 வை நெருங்குகிறது மன்னிக்கவும் யை நெருங்குகிறது என்ற சூழ்நிலை உள்ளது என கொள்வோம் x a யை நெருங்குவதால் இந்த f மற்றும் g பெருக்குத் தொகை முடிவற்றது ஆகிறது இது துல்லியமாக 0 மற்றும் என்பதால் கடந்த விரிவுரையில் விவாதிக்கப்பட்ட லோப்பித்தல் விதியை பயன்படுத்தி நாம் இதனைமதிப்பீடு செய்ய வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் ஒரு செயல்பாடு f 0 வை நெருங்குமாறும் மற்றும் மற்றொன்று ∞ யை நெருங்குமாறும் ஒரு பெருக்கல் கிடைக்கிறது அப்படியானால் நாம் இந்த வெளிப்பாட்டை இங்கே மீண்டும் எழுதலாம் fxgxfx1gx எனவே இந்த வழக்கில் இங்கே f 0 க்கு செல்கிறது பின்னர் இந்த 1g 0 க்கு செல்லும் எனவே நமக்கு இங்கே 00 படிவத்தை g வடிவத்தில் மீண்டும் எழுதலாம் இது நாம் இந்த g பகுதியிலும் f ஐ தொகுதியிலும் இதை 1f ஆக எடுத்துக்கொள்கிறோம் எனவே இந்த வழக்கில் இந்த g ∞ க்கு செல்கிறது மற்றும் 1fx ம் க்கு செல்கிறது ஏனெனில் f 0 க்கு செல்கிறது எனவே இந்த சொல் இங்கே 1f ∞ க்கு செல்கிறது எனவே நமக்கு ∞∞ வடிவம் உள்ளது இரண்டு சந்தர்ப்பங்களிலும் நாம் லோப்பித்த விதியைப் பயன்படுத்தலாம் என்று நமக்குத் தெரியும் எனவே லோப்பித்தல் விதியைப் பயன்படுத்தி 00 அல்லது ∞ ∞ படிவங்களை எவ்வாறு கையாள்வது என்பதை கடந்த விரிவுரையில் ஏற்கனவே கற்றுக்கொண்டதால் வரம்பைப் பெறலாம் எனவே இங்கே ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த பிரச்சினைக்கு இந்த லோப்பித்தல் விதியைப் பயன்படுத்த விரும்புகிறோம் xsin 2x மற்றும் x க்கு செல்கிறது எனவே இங்கே நமக்கு x மற்றும் sin 2x க்கு செல்கிறது 0 க்கு செல்கிறது எனவே இது ∞×0 வடிவம் எனவே இந்த வழக்கில் நாம் 00 அல்லது ∞ ∞ வடிவம் செய்ய முடியும் என்று மேலே விவாதிக்கப்பட்ட இந்த யோசனையை பயன்படுத்த வேண்டும் எனவே இந்த வழக்கில் நாம் இந்த x ஐ 1x என்ற தொகுதிக்கு கொண்டு வரலாம் பின்னர் sin 2x எனவே இந்த வழக்கில் நமக்கு 00 வடிவம் கிடைக்கிறது எனவே sin 2x 0 க்கும் மற்றும் 1x க்கும் செல்கிறது எனவே இந்த வழக்கில் நாம் இப்போது லோப்பித்தல் விதியைப் பயன்படுத்தலாம் ஏனென்றால் நம்மிடம் 00 படிவம் மற்றும் பின்னர் sin 2x இன் வழித்தோன்றல் cos 2x உள்ளது மற்றும் 2x ன் டெரிவேட்டிவ் 2x2 இருக்கும் எனவே இந்த நிலைமை இப்போது இந்த 2x2 மற்றும் இந்த 1x2ஆகும் எனவே x2 உறுப்புகள் ரத்து செய்யப்பட்டு பின்னர் இங்கே x ஐ நெருங்கும் போது cos 2x கிடைக்கிறது எனவே x க்கு செல்கிறது 2x 0 க்கு செல்கிறது மற்றும் பின்னர் cos 0 1 க்கு செல்கிறது மேலும் நமக்கு இந்த 2 இங்கே இருக்கிறது எனவே வரம்பு 2 இப்போது கடந்த ஸ்லைடில் பார்த்தது போல இந்த லோப்பித்தல் விதி 00 அல்லது ∞ ∞ வடிவத்திற்கு பொருந்தும் என்றாலும் ஒரு குறிப்பிட்ட வழக்கில் ஒரு உதாரணத்தின் உதவியுடன் இதனை ஒரு நிமிடத்தில் பார்க்கலாம் எனவே குறிப்பாக நாம் இந்த வடிவம் இடையே மாற்ற முடியும் எனவே எடுத்துக்காட்டாக இந்த f0 வடிவம் 00 பின்னர் நாம் அதை மீண்டும் 1g டிவைடட் பை 1f என்று எழுத முடியும் இந்த வழக்கில் இந்த f மற்றும் g இரண்டும் 0 க்கு சென்றால் இங்கே நமக்கு ∞∞ வடிவம் கிடைக்கும் அல்லது f மற்றும் g இரண்டும் க்கு சென்றால் அந்த வழக்கில் 1g டிவைடட் பை 1f என்பது 00 வடிவம் ஆகும் எனவே நாம் அங்கு பங்கு வசதிபொறுத்து 00 மற்றும் ∞ ∞ இந்த இரண்டு வடிவங்களை பரிமாற்றம் செய்ய முடியும் எனவே தற்போது இந்த உதாரணத்தை நாம் கருதுகிறோம் வரம்பு x வலது பக்கத்தில் இருந்து 0 க்கு செல்கிறது xnln x இயற்கை மடக்கை n இங்கே n ஒரு இயல் எண் எனவே இந்த வழக்கில் இந்த 00 வடிவம் மன்னிக்கவும் ∞ ∞ வடிவம் என்று கருதுவதற்கு மிகவும் வசதியாக உள்ளது எனவே நாம் இந்த ln x ஐ தொகுதியில் வைத்து இந்த xn ஐ பகுதியில் கொண்டு 1xn என்ற குறியீட்டில் கொள்கிறோம் எனவே இந்த வழக்கில் x 0 க்கு செல்லும் போது தொகுதி முடிவிலிக்கு செல்கிறது மேலும் இங்கே பகுதியும் முடிவிலிக்கு செல்கிறது எனவே எங்களுக்கு ∞ ∞ வடிவம் உள்ளது இந்த வழக்கில் இந்த ln x ன் டெரிவேட்டிவ் வெறுமனே 1x பின்னர் 1xn இன் டெரிவேட்டிவ் nxn1 பின்னர் நாம் இதை எளிமைப்படுத்த முடியும் எனவே நமக்கு வரம்பு 0 வேண்டும் ஏனெனில் இங்கே நாம் x பவர் n பிளஸ் 1 மற்றும் n ஒரு இயல் எண் எனவே 1 2 3 எனவே இங்கே எந்த ஒரு n க்கும் நமக்கு அங்கு சில x பவர் ஏதாவது கிடைக்கும் மற்றும் x 0க்கு செல்கிறது என்பது 0 என மாறும் ஆனால் அதே உதாரணத்தில் நீங்கள் xn டிவைடட் பை ln x ஐ கருத்தில் கொண்டிருந்தால் மற்றும் பின்னர் இந்த 1ln x இன் டெரிவேட்டிவ் அங்கு ஒரு சிக்கலை உருவாக்கியிருக்கும் அது நிச்சயமாக அத்தகைய எளிய கணக்கீட்டாக இருந்திருக்காது எனவே ஒரு குறிப்பிட்ட உதாரணத்தில் 0 0 அல்லது ∞ ∞ எந்த வடிவம் வசதியாக இருந்தாலும் சரி அதை நாம் கவனிக்க வேண்டும் எனவே இப்போது ∞−∞ வகையின் முடிவற்ற வடிவத்தைப் பற்றி விவாதிப்போம் எனவே f முடிவிலிக்கு செல்கிறது என்று வைத்துக்கொள்வோம் g முடிவிலிக்கு செல்கிறது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் இந்த f மைனஸ் g இந்த வித்தியாசம் இங்கே x a க்கு செல்வதால் நமக்கு ∞ ∞ முடிவற்ற வடிவம் கிடைக்கிறது அத்தகைய ∞ ∞ முடிவற்ற வடிவங்களில் வரம்புகளை மதிப்பிடுவதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் கடந்த விரிவுரையில் நாம் ஏற்கனவே விவாதித்துள்ளோம் எனவே நாம் மீண்டும் இந்த fx gx ஐ மாற்றி எழுத முடியும் நாம் இங்கே fx gx ஐ fxgx மூலம் வகுத்து fxgx கொண்டு பெருக்கினால் இங்கே நமக்கு 1gx 1fx1fxg கிடைக்கும் எனவே இந்த வழக்கில் நம் நிலைமை மற்றும் பின்னர் f மற்றும் g இரண்டும் முடிவிலி செல்கிறது என்பதால் எனவே இந்த 0 பின்னர் மீண்டும் மைனஸ் 0 எனவே இங்கே 0 மற்றும் ∞ மீது 1 என்பது அது ஒரு முடிவற்ற வடிவம் அல்ல எனவே 1 மேல் ∞ இது மீண்டும் 0 எனவே லோப்பித்தல் விதியின் உதவியுடன் எளிதாக கையாளக்கூடிய 00 படிவத்தை இங்கே வைத்திருக்கிறோம் எனவே இந்த வழக்கில் நாம் இந்த எளிய உதாரணத்தை எடுத்து கொள்வோம் மீண்டும் நமக்கு 1x2 1x எனவே இங்கே x 0 க்கு செல்வதால் இந்த 1 ஓவர் 0 இது ∞ மற்றும் மீண்டும் இங்கே கழிக்கப் போகிறது 1 மூலம் 0 இது ∞ போகிறது எனவே இந்த பிரச்சனையில் நமக்கு ∞ ∞ கிடைக்கிறது எனவே மேலே விவாதிக்கப்பட்டபடி இதை நாம் மீண்டும் x என எழுதலாம் பின்னர் இந்த x2 ஐ x2x ஆல் வகுக்க வேண்டும் எனவே இந்த வழக்கில் இப்போது 0 க்கு செல்கிறது மற்றும் 0 வை கழிக்கிறது எனவே நமக்கு 0 டிவைடட் பை 0 கிடைக்கிறது எனவே இந்த ∞ ∞ படிவம் 00 படிவத்திற்கு மாறுகிறது இதில் லோப்பித்தல் விதியைப் பயன்படுத்தி வரம்பைப் பெறலாம் எனவே இங்கே மேலும் நகரும் போது எனவே நாம் லோப்பித்தல் விதியைப் பயன்படுத்துவதற்கு முன் இதை எடுக்கும்போது இந்த வடிவத்தில் இந்த வெளிப்பாட்டை மீண்டும் எழுதுகிறோம் எனவே நாம் ஒரு x2எடுக்கிறோம் அங்கு மற்றும் ஒரு x2 ஆல் இங்கு வகுக்கிறோம் மற்றும் sin2 ஒன்றாக பின்னர் இங்கே மீதமுள்ள x x2 டிவைடட் பை x2x என்பதை x2x ன் வரம்பு மற்றும் x x2 ன் வரம்பு ஓவர் x4 என்ற வடிவில் மாற்றி எழுதி உள்ளோம் இப்போது நாம் இரண்டாவதை முதலாவதாக கருத்தில் கொள்வோம் x x2x4 எனவே இந்த வழக்கில் நமக்கு மீண்டும் இந்த 00 வடிவம் வேண்டும் எனவே x 0 மைனஸ் 0 க்கு சென்று பின்னர் டிவைடட் பை 0 ஆகிறது எனவே நாம் இங்கே எல் ஹாஸ்பிடல் விதியை பயன்படுத்த முடியும் அதன்படி தொகுதியின் டெரிவேட்டிவ் 2sin x sin x ன் டெரிவேட்டிவ் cos x மற்றும் x2 இன் டெரிவேட்டிவ் 2 x ஐ கழிக்கவும் டிவைடட் பை x4 ன் டெரிவேட்டிவ் 4x3 மற்றும் x இன் எல்லை 0 க்கு செல்கிறது எனவே மீண்டும் இங்கே நமக்கு sin 2x 2sin x cos x அதாவது sin 2x 2 x டிவைடட் பை 4 x3 கிடைக்கிறது எனவே sin 2x 0 க்கு செல்கிறது மைனஸ் இந்த x 0 க்கு செல்கிறது எனவே நாம் மீண்டும் 0 0 0 பை 0 வடிவத்துடன் முடிவடைகிறோம் அதை மீண்டும் வேறுபடுத்த வேண்டும் எனவே இங்கே நாம் sin 2x என்பது 2cos 2x ஆக மாறும் மற்றும் இந்த 2 x என்பது வெறும் 2 மற்றும் 4 x3 என்பது இருக்கும் இது 12 x2 ஆக மாறும் எனவே இப்போது இங்கே நாம் மீண்டும் இந்த வரம்பை சரிபார்க்கும்போது 2cos 2x மற்றும் x ம் 0 க்கு செல்கிறது எனவே இது 1 ஆகவே 2−2 இது 0 எனவே மீண்டும் நாம் 00 வடிவம் பெறுகிறோம் ஆனால் நாம் இப்போது என்ன செய்ய முடியும் என்றால் நாம் கொஞ்சம் சுருக்கலாம் இது cos 2x நாம் அப்படியே எழுத முடியும் நான் இங்கு சிறிது பயிற்சி செய்கிறேன் எனவே இந்த cos 2x ஐ 1 2x என எழுதி பின்னர் உங்களுக்கு மைனஸ் 1 என்று எழுதலாம் எனவே 2 ஐ நாம் பொதுவாக எடுக்க முடியும் மற்றும் நாம் இங்கே இந்த 12 இல் வகுக்கலாம் எனவே இது 1 மைனஸ் 1 ஆகும் நாங்கள் ரத்து செய்வோம் எங்களுக்கு மைனஸ் 2x டிவைடட் பை 6 x2 உள்ளது எனவே இந்த 13 எனவே மைனஸ் 13 பின்னர் இங்கே நமக்கு x ன் எல்லை 0 க்கு செல்கிறது x ஓவர் x2 இதேபோல் அங்கு என்ன உள்ளதெனில் x2 ஓவர் நாம் ஒரு நிமிடத்தில் அங்கு பார்ப்போம் இந்த இரண்டு வரம்பையும் இதே பாணியில் கையாள முடியும் என்று எனவே நாம் கருத்தில் கொள்ள அனுமதித்தது என்ன இந்த 1 ஐ நாம் x ஓவர் x2 என்று கருத்தில் கொள்ள முடியும் இரண்டும் ஒரே வரம்புக்கு வழிவகுக்கும் எனவே நீங்கள் x வரம்பு 0 க்கு செல்கிறது x2 ஓவர் x என்று கருதுகிறீர்கள் இந்த வழக்கில் நாம் மீண்டும் எல் ஹாஸ்பிடல் விதியை பயன்படுத்த முடியும் ஏனெனில் இது 00 வடிவம் பின்னர் நமக்கு இங்கே வரம்பு உள்ளது எனவே x2 வழித்தோன்றல் 2x ஆக மாறும் பின்னர் x என்பது 2sin x cos x ஐ நமக்கு கொடுக்கும் எனவே இங்கே நமக்கு மீண்டும் 00 வடிவம் கிடைக்கிறது பின்னர் தொகுதியின் டெரிவேட்டிவ் நமக்கு 2 ஐ கொடுக்கும் மற்றும் பகுதியின் டெரிவேட்டிவ் இந்த sin 2x நமக்கு 2cos 2xஐ கொடுக்கும் எனவே இப்போது நாம் இங்கே வரம்பை எடுத்துக் கொண்டால் x 0 க்கு செல்கிறது Cos 0 1 22 வரம்பு 1 ஆகும் நாம் இங்கே அதே கருத்தை கொண்டால் இங்கு x ஓவர் x அது சரியாக அதே வடிவத்தில் விளைவிக்கும் மற்றும் வரம்பு 1க்கு வழிவகுக்கும் ஏனெனில் நமக்கு இங்கே தலைகீழாக பகுதி தொகுதியாகவும் தொகுதி பகுதியாகவும் மாறி நமக்கு மீண்டும் வரம்பு 1 என முடிவடையும் எனவே இங்கே இப்போது அசல் வரம்புக்கு திரும்புகிறது எனவே இந்த x ன் வரம்பு 0 க்கு செல்கிறது x x2 வரம்பு 1 க்கு செல்கிறது மற்றும் இந்த இரண்டாவது உறுப்பின் வரம்பு நாம் கணக்கிட்டவாறுமைனஸ் 3 மற்றும் இது 1 ஆக மாறுகிறது எனவே 1x2 1x 13 எனவே 13 என்பது 1 மற்றும் இந்த 13 ஆகும் எனவே வரம்பு 13 இப்போது இதே அமைப்பில் அடுத்த உதாரணம் போன்றது எனவே நாம் சரிபார்ப்போம் இங்கே x ∞ க்கு செல்கிறது எனவே இங்கே x ∞ க்கு செல்கிறது நமக்கு இப்போது இங்கே ∞ கிடைக்கிறது இந்த x→∞1ln 1 1x எனவே இங்கே x ∞ க்கு செல்லும் போது நாம் கவனமாக இருக்க வேண்டும் எனவே இது 1 மைனஸ் ஏதோ ஒன்று இங்கே இந்த வெளிப்பாடு 1 1x எனவே இது 1 க்கும் குறைவாக உள்ளது மற்றும் இங்கே மடக்கை ln எனவே நாம் வரைபடத்தை வரைந்தால் இங்கே அது 1 எனவே 1 க்கும் குறைவான மடக்கை எதிர்மறை மதிப்பை எடுத்துக் கொள்ளும் எனவே இங்கே பகுதி ln 1 1x அனைத்து எதிர்மறை மதிப்பையும் எடுத்து கொள்ளும் எனவே x ∞ க்கு செல்லும் போது இது 1 க்கு போகிறது ஆனால் 1 ஓவர் மற்றும் அதனால் இந்த மதிப்புகள் அனைத்தும் எதிர்மறையாக இருந்தன எனவே 10 இது உண்மையில் −∞ எனவே நம்மிடம் இருப்பது −∞−∞ இந்த ∞ ∞ வடிவம் எனவே நாம் அவ்வாறு பயன்படுத்த முடியும் மீண்டும் நான் எழுதிவிட்டேன் எனவே இந்த உறுப்பு இங்கே x→∞1ln 1 1x ∞ எனவே நமக்கு ∞ ∞ வடிவம் கிடைக்கிறது இப்போது நாம் முந்தைய உதாரணத்தில் செய்ததைப் போலவே கையாள்வோம் எனவே நமக்கு x ஓவர் ln 1 1x உள்ளதெனில் நாம் இதை மீண்டும் 1 1x1 ln 1 1x என்று எழுதலாம் எனவே இப்போது இங்கே வரம்பு என்ன என்பதை மீண்டும் சரிபார்க்க வேண்டும் எனவே x ∞ க்கு செல்லும் போது இந்த 1 ln 1 0 க்கு செல்கிறது எனவே இங்கே நமக்கு இப்போது 0 கிடைக்கிறது இந்த 1 x ன் வரம்பு ∞ க்கு செல்லும் போது 1 1x ஆகிறது எனவே இந்த வழக்கில் நமக்கு இங்கே ∞ பின்னர் ln 1 உள்ளது எனவே 0 வேண்டும் எனவே இதை மீண்டும் வரம்பு x ∞ க்கு செல்வதால் மற்றும் ln 1 1x டிவைடட் பை 1x என எழுத வேண்டும் எனவே இப்போது இது ln 1 க்கு போகிறது அது 0 மற்றும் இங்கே 0 எனவே நம்மிடம் 00 படிவம் உள்ளது மேலும் எல் ஹாஸ்பிடல் விதியைப் பயன்படுத்தலாம் எனவே இங்கே ln 1 1x என்ற இந்த உறுப்பின் டெரிவேட்டிவ் x ஓவர் x 1 மற்றும் இந்த உறுப்பின் வழித்தோன்றல் 1x2 ஆக மாறும் பின்னர் நமக்கு இங்கே 1x2 கழித்தல் அடையாளத்துடன் உள்ளது எனவே இது ரத்து செய்யப்படுகிறது பின்னர் நமக்கு மைனஸ் அறிகுறி உள்ளது எனவே x மற்றும் பின்னர் மைனஸ் 1 பிளஸ் 1 டிவைடட் பை x 1 எனவே நாம் 1 பிளஸ் 1 ஓவர் x மைனஸ் 1 மற்றும் வரம்பு x ∞ செல்லும் போது என்று எழுத முடியும் எனவே இது 0 க்கு செல்கிறது இங்கே 1 என இந்த வரம்பை நாம் பெறுகிறோம் எனவே இந்த வழக்கில் நாம் 1 மைனஸ் 1 0 மற்றும் டிவைடட் பை 0ஐ பெறுகிறோம் எனவே இது அடிப்படையில் 00 வடிவம் இப்போது நாம் எல் ஹாஸ்பிடல் விதியைப் பயன்படுத்தலாம் எனவே நாம் இந்த உறுப்பின் டெரிவேட்டிவ் மற்றும் இந்த உறுப்பின் வழித்தோன்றலை பெற வேண்டும் எனவே இந்த உறுப்பின் டெரிவேட்டிவ் பெருக்கல் விதியாக இருக்கும் இங்கே பொருந்தும் எனவே x இன் டெரிவேட்டிவ் 1 மற்றும் நமக்குசரியாக இந்த உறுப்பு வேண்டும் பின்னர் பிளஸ் x நாம் இப்போது கணக்கிட்டவாறு இதன் டெரிவேட்டிவ் ஆக இருக்கும் அதாவது xx 1 மற்றும் 1x2 இந்த x இந்த x2ஐ செய்கிறது மீண்டும் இங்கே இது xx 11x2 எனவே இந்த வழக்கில் அது ஒரு 0 பின்னர் இங்கே அது மீண்டும் 0 இதே போல் இங்கே 0 எனவே நாம் மீண்டும் 00 வடிவம் மற்றும் நாம் மீண்டும் இந்த வெளிப்பாட்டில் எல் ஹாஸ்பிடல் விதியை பயன்படுத்த வேண்டும் எனவே இங்கே முன் செய்தது போல் டெரிவேட்டிவ் 1x 1 ஆகும் எனவே மற்றும் இந்த உறுப்பின் டெரிவேட்டிவ் 1x 1 ஆகும் மைனஸ் 1x 12 ஆக மாறும் இங்கே நமக்கு 1x கிடைக்கிறது எனவே டெரிவேட்டிவ் x2x 12 ஆக இருக்கும் இந்த xx 1 இன் டெரிவேட்டிவ் இந்த 2x 1 ஆகும் எனவே இப்போது நாம் இந்த வார்த்தையை சிறிது எளிமைப்படுத்த வேண்டும் நாம் என்ன பெறுவோம் எனவே நான் இங்கே தொகுதியை x2 மற்றும் x 1 ஆல் பெருக்கினால் நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு xx 1 கிடைக்கும் பின்னர் x2 இங்கே எதிர்மறை அறிகுறியுடன் இருக்கிறது பின்னர் இது 2x 1 ஆக மாறும் எனவே இந்த x உடன் x2 ரத்து ஆகி 1 x நமக்கு கிடைக்கும் மற்றும் இந்த மைனஸ் பிளஸ் ஆகும் எனவே x ஓவர் 2x 1 பின்னர் மீண்டும் இங்கே 2 நாம் 2 ஆல் வகுக்கலாம் இங்கே −11 எனவே நமக்கு இந்த 112x 1 கிடைக்கிறது மற்றும் x ∞ செல்லும் போது எனவே அது 1 ஆக மாறும் மற்றும் பாதி அங்கு உள்ளது எனவே இந்த மதிப்பு பாதியாக இருக்கும் எனவே இந்த x1ln 1 1x 12 இப்போது நாம் வகை 00 0 மற்றும் 1 இன் முடிவற்ற வடிவத்திற்கு செல்வோம் எனவே இந்த வகையான வரம்புகள் அனைத்தையும் நாம் ஒன்றாக கையாள முடியும் எனவே நாம் இந்த கருத்தில் fxg சென்று இந்த x a க்கு செல்லும் போது f மற்றும் g பின்வரும் பண்புகளைக் கொண்டுள்ளன என்று வைத்துக் கொள்வோம் எனவே முதல் f 0 க்கு செல்கிறது மற்றும் gx 0 க்கு செல்கிறது எனவே இந்த வரம்பு நமக்கு இங்கே 00 என்று கிடைக்கிறது 2 வது வழக்கில் f 0க்கு செல்கிறது என்றும் மற்றும் இந்த g 0க்கு செல்கிறது என்றும் கருத்தில் கொள்வோம் எனவே இந்த வழக்கில் நமக்கு 0 வடிவம் கிடைக்கிறது மேலும் 3 வது வழக்கில் நாம் f 1 க்கு செல்கிறது என்று எடுத்து கொள்வோம் நமக்கு இங்கே 1 மற்றும் இந்த g க்கு செல்கிறது எனவே 1 பவர் முடிவிலி 3 வது வடிவம் இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் இங்கே f பவர் g என்பது ஒரு ஒரு புதிய செயல்பாடு y என்று கருதப்படுகிறது எனவே நாம் வரம்பை எடுக்கும்போது இரண்டு சந்தர்ப்பங்களிலும் f பவர் g என்பது ln y ஆக மாறும் இப்போது உதாரணமாக முதல் வழக்கு கருத்தின் போது f 0க்கு செல்கிறது எனவே இது ∞ க்கு செல்லும் மற்றும் g 0க்கு செல்லும் எனவே 0×∞ வடிவம் 2 வது வழக்கில் f க்கு செல்லும் போது இது முடிவிலியாக மாறும் மற்றும் g 0 க்கு செல்கிறது எனவே மீண்டும் 0×∞ வடிவம் 3 வது வழக்கில் f 1 க்கு செல்லும் போது 1 மற்றும் g க்கு செல்லும் எனவே மற்றும் ln 1 ம் 0 ஆக மாறும் ஆக நமக்கு மீண்டும் 0×∞ வடிவம் கிடைக்கிறது எனவே இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் f 0 க்கு செல்வதானாலும் சரி g 0 க்கு செல்வதானாலும் சரி 00 வடிவம் 0 வடிவம் 1 வடிவம் என்ற இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் இந்த வெளிப்பாட்டின் மடக்கை எடுத்து பின்னர் நாம் வரம்பை எடுத்துக் கொண்டவுடன் நமக்கு 0×∞ வடிவம் கிடைக்கும் எனவே இங்கே வரம்பு எடுத்து போது இந்த ln மாறும் இது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு என்பதால் எனவே இந்த வரம்பை இங்கே வாதத்திற்கு கொண்டு வரலாம் ln x→a⁡yxgxln fx இப்போது நாம் ஏற்கனவே விவாதித்தபடி இவை 0×∞ வடிவத்தின் வடிவங்கள் நாம் முன்பு செய்ததைப் போலவே சமாளிக்கமுடியும் இந்த வரம்பு L என்று வைத்துக்கொள்வோம் எனவே நாம் இந்த வரம்பை கணக்கிட மற்றும் நாம் இந்த வரம்பை பெற இந்த வரம்பு x yx க்கு செல்கிறது என்று கிடைக்க இரு பக்கங்களிலும் அதிவேக இந்த அல்காரிதம் எடுக்க முடியும் ஏனெனில் இங்கே விரும்பிய வரம்பு இருந்தது இந்த எக்ஸ் எனவே வரம்பு x ஒரு y க்கு செல்கிறது இது இந்த எண் L இன் அதிவேகமாக மாறும் எனவே நாம் பார்த்தவை இந்த வகையான அனைத்து 00 0 மற்றும் 1 வடிவங்களும் இந்த y செயல்பாட்டின் மடக்கை எடுத்துக்கொள்வதன் மூலம் அவை கையாளப்படலாம் இது நாம் இங்கே f பவர் g எனக் கொள்ளலாம் இப்போது இங்கே உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் xx மற்றும் x 0 க்கு செல்கிறது எனவே இந்த வழக்கில் நாம் எடுக்கும் முன்பு விவாதித்தவாறு y என்பதை xx க்கு சமமாக உள்ளது என கொள்ளலாம் நாம் இந்த xx ஐ y என அனுமானித்து பின்னர் இங்கே மடக்குதல் எடுக்கலாம் எனவே இந்த வழக்கில் log y என்பது xln x ஆக மாறும் எனவே இப்போது xln x என்ற வரம்பு உள்ளது எனவே நாம் ஏற்கனவே விவாதித்தவாறு 0×∞ வடிவம் உள்ளது நாம் இந்த ∞∞ வடிவத்தில் கொண்டு வருவோம் எனவே ln x மற்றும் 1x மற்றும் இப்போது இங்கே எல் ஹாஸ்பிடல் விதி பயன்படுத்தலாம் எனவே ln x என்பது 1x மற்றும் இங்கே 1x2 கொடுக்கும் இது வெறுமனே இங்கே x மற்றும் x 0 க்கு செல்கிறது எனவே இது 0 ஆக மாறும் பின்னர் இரு புறமும் எக்ஸ்பொனன்சியல் எடுக்கும் போது எனவே நமக்கு y வரம்பு e0 க்கு சமமாக கிடைக்கும் இங்கே இது 1 நீங்கள் இங்கே மற்றொரு உதாரணம் x 1x கருத்தில் கொண்டால் இது 1 எனவே cos x 1 க்கும் மற்றும் 1x ∞ க்கும் செல்கிறது எனவே நமக்கு 1 வடிவம் மற்றும் இதே போன்ற செயல்முறையை y ஐ x 1x ஆக நாம் கருதுகிறோம் எனவே log y என்பது ln cos x x ஆகும் இப்போது இது log 1 ஆகும் இங்கே மீண்டும் 0 செல்கிறது எனவே நாம் ஒருமுறை வரம்பை எடுத்தால் 00 வடிவம் எனவே நாங்கள் எல்ஹாஸ்பிடல் விதியைப் பயன்படுத்துவோம் எனவே நாம் இங்கே டெரிவேட்டிவ்வை எடுத்துக்கொள்வோம் இது ln cos x என்பது 1cos x மற்றும் இந்த cos x cos x ன் டெரிவேட்டிவ் என்பது sin x டிவைடட் பை 1 இன் டெரிவேட்டிவ் ஆக இருக்கும் எனவே இங்கே மைனஸ் 10 x x என்பது 0 க்கு செல்கிறதா அல்லது இது 0 க்கு செல்கிறதா என்பதை எடுக்கலாம் எனவே இந்த வரம்பு 0 ஆக வேண்டும் பின்னர் இந்த இரு பக்கங்களிலும் நாம் எக்ஸ்பொனன்சியல் எடுத்தோமானால் y ன் வரம்பு கிடைக்கும் இது இங்கே விரும்பிய செயல்பாடு x 1x 1 க்கு செல்கிறது இறுதியாக இன்னும் ஒரு உதாரணம் இந்த வரம்பு 1sin x மற்றும் 1ln x ஐ கருத்தில் கொள்வோம் x 0 க்கு செல்கிறது எனவே நமக்கு 0 வடிவம் கிடைக்கிறது மற்றும் மீண்டும் இங்கே வரம்பை எடுத்து அல்லது மடக்குதல் எடுத்தால் நமக்கு ln y 1ln x ln 1sin x கிடைக்கும் எனவே இங்கே x 0 வை நெருங்கும்போது அது 1ln x ஆக மாறும் எனவே இது ஒரு 0 மற்றும் பின்னர் இங்கே ∞ எனவே 0×∞ வடிவம் பின்னர் நாம் மடக்கு எடுக்கும் போது நான் இப்போது வரம்பு எடுத்து அதை மீண்டும் எழுத முடியும் எனவே இது 1ln x ln 1sin x எனவே 1sin x இங்கே எனவே மற்றும் டிவைடட் பை ln x எனவே இதுவும் க்கு போகிறது எனவே நமக்கு ∞∞ எனவே பகுதி ln 1sin x மற்றும் தொகுதி ln x ஆகும் இப்போது நாம் எல் ஹாஸ்பிடல் விதியை பயன்படுத்த முடியும் எனவே இங்கே ln 1sin x ன் டெரிவேட்டிவ் sin x ஆகும் மற்றும் 11sin x இன் டெரிவேட்டிவ் 1x ஆகும் மற்றும் sin x இன் டெரிவேட்டிவ் cos x ஆகும் எனவே இது தொகுதி ln 1sin x இன் டெரிவேட்டிவ் ஆகும் பின்னர் ln x என்பது 1x ஐ கொடுக்கும் எனவே இப்போது நாம் இதை எளிமைப்படுத்த முடியும் நமக்கு இங்கே cos x sin x உறுப்பு உள்ளது பின்னர் அங்கு x உள்ளது எனவே xcos x sin x இப்போது நமக்கு இந்த xsin x இந்த x 0 க்கு செல்லும் போது இந்த வரம்பு 1 ஆக மாறும் என்று தெரியும் பின்னர் cos 0 ம் 1 எனவே நமக்கு இந்த −1 கிடைக்கிறது பின்னர் இரு புறமும் எக்ஸ்பொனன்சியல் எடுத்தோமானால் எனவே நமக்கு ln x 0 y க்கு செல்கிறது e 1 என்று கிடைக்கும் எனவே ஒவ்வொரு தன்மைக்கும் குறைந்தபட்சம் 1 உதாரணத்தை நாம் பரிசீலித்துள்ளோம் இந்த விரிவுரை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் குறிப்புகள் இவை எனவே இன்று நாம் கற்றுக்கொண்டது 0×∞ ∞×∞ மற்றும் மடக்கை செயல்பாட்டைப் பயன்படுத்தி கையாளப்பட்ட இந்த மூன்று முடிவற்ற வடிவம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் எல் ஹாஸ்பிடல் விதியைப் பயன்படுத்தினோம் இது இரண்டு செயல்பாடுகளின் விகிதத்தின் வரம்பு 00 அல்லது ∞ ∞ வடிவத்திற்கு செல்லும்போது பங்குகளின் பங்குவிகிதத்தின் வரம்புக்கு சமமாக இருக்கும் என்று கூறுகிறது எனவே அது மிகவும் பயனுள்ள விதி எல் ஹாஸ்பிடல் விதி மற்றும் இந்த வகையான முடிவற்ற வடிவம் அனைத்தையும் ஒற்றை கருத்தாக்கத்தின் உதவியுடன் நாங்கள் கையாண்டுள்ளோம் எனவே இது விரிவுரையின் முடிவு